இன்று நாம் ஒளியியல் ஆய்வகத்தின் அடிப்படை உபகரணங்கள் குறித்து காண்போம் நீங்கள் ஒளியியல் ஆய்வகத்திற்கு சோதனை செய்வதற்கு செல்லும்போது அங்கு என்னென்ன அடிப்படை மற்றும் அவசியமான உபகரணங்களை பயன்படுத்துவோம் அடிப்படை உபகரணங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் ஆடிகள் லென்சுகள் முப்பெட்டகங்கள் கீற்றணிகள் என்று சொல்லலாம் நமக்கு ரசமட்டமும் தேவை அத்தோடு வெர்னியர் அளவி பற்றி தெரிந்திருப்பது அவசியம் இது மட்டுமில்லாமல் இன்னும் பல உபகரணங்களும் இருக்கும் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்கும் உபகரணங்கள் நீங்கள் 12 வது வகுப்பில் படித்த அதன் அமைப்பு மற்றும் வேலை முறைகளை பற்றி நன்கு அறிந்த உபகரணங்களை தான் நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுப்படுத்த போகிறேன் நாம் ஆடிகள் மற்றும் லென்ஸ்களை பற்றி முதலில் பார்ப்போம் ஆடிகளை பற்றி உங்களுக்குத் தெரியும் ஆடிகளை பொதுவாக சமதள ஆடி குழிஆடி குவி ஆடி என மூன்று வகையாக வகைப்படுத்தலாம் ஆடிகள் எதிரொளித்தல் விதிகளின் அடிப்படையில் செயலபடுகின்றன நாம் சமதள ஆடியின் எதிரொலித்தல் பண்புகள் பற்றி நன்கு அறிவோம் இது சமதள ஆடி இதில் NO செங்குத்து கொடு AO படுகதிர் சமதள ஆடியால் எதிரொளிக்கப்பட்டு உருவாவது எதிரொளிப்பு கதிர் OB படுகதிருக்கும் செங்குத்து கோட்டிற்கும் இடைப்பட்ட கோணம் படுகோணம் i விடுகதிருக்கும் செங்குத்து கோட்டிற்கும் இடைப்பட்ட கோணம் எதிரொளிப்பு கோணம் r ஆகும் மற்றொரு வகையில் சமதள ஆடியின் பரப்பிலிருந்தும் கோணத்தை கணக்கிடலாம் சமதள ஆடியின் பரப்பில் படுகோணம் phi i எனில் சமதள ஆடியின் பரப்பிற்கும் எதிரொளிப்பு கதிருக்கும் இடைப்பட்ட கோணம் phi r ஆகும் படுகோணம் செங்குத்து கோட்டிற்கும் இடையிலா அல்லது செங்குத்து கோட்டிற்கு தொடுகோடா அல்லது தொடுகோடா என்பதை எதிரொளிப்பு விதிகள் சொல்லும் எல்லா வளைப்பரப்புகளுக்கும் நான் பயன்படுத்திய இந்த தொடுக்கோடு பொருந்தும் செங்குத்து கோடு அல்லது தொடுக்கோடு இடையிலான படுகோணம் செங்குத்து கோடு அல்லது தொடுக்கோடு இடையிலான எதிரொளிப்பு கோணத்திற்கு சமம் நாம் அடுத்ததாக குழி ஆடி பற்றி பார்ப்போம் இது தான் குழி ஆடி இது கோளக ஆடியின் ஒரு பகுதி கோளத்தின் ஒரு பகுதி தான் இந்த குழி ஆடி இது கோளம் என்னும் போது அதற்கு மையம் ஒன்று இருக்கும் அது தான் C நாம் கோளக ஆடியில் எடுத்து கொண்ட பகுதி மையமாகும் அதன் நடு பகுதி ஆடி முனை ஆகும் அதன் வழியே செல்லும் நேர்கோடு மைய அச்சு ஆகும் இவ்வழியே வந்த கதிர் இப்புள்ளியில் பட்டு எதிரொளிக்கப்படுகிறது அது எவ்வாறு எதிரொளிக்கப்பட்டது அது எதிரொளிப்பு விதிகளின்படி நடக்கிறது அதாவது படுகோணம் மற்றும் எதிரொளிப்பு கோணம் இவையிரண்டும் ஒன்றுக்கு ஒன்று சமமாகும் எதிரொளிக்கப்பட்ட ஒளிக்கதிரும் எதிரொளித்தல் விதிகளின்படியே செயல்படுகிறது இந்த சிறு பரப்பு சமதள ஆடி போல் செயல்படுகிறது அதாவது கோணம் theta i கோணம் theta r இவையிரண்டும் சமம் இந்த அச்சு முதன்மை அச்சு எனப்படும் பொதுவாக ஆடி முனையும் வளைவு மையமும் இந்த முதன்மை அச்சில் அமையும் ஒளி இதன் வழியே படும் போது இது இந்த புள்ளியின் நேர் குத்தாக்கும் செங்குத்துக் கோட்டின் வழியே வரும் ஒளிக்கதிர் எதிரொளிக்கப்பட்டு மீண்டும் செங்குத்துக் கோட்டின் வழியே செல்லும் படு கோணம் 0 எனில் எதிரொளிப்பு கோணமும் 0 ஆகும் அதேபோல் குவி ஆடி யிலும் படுகதிர் இந்த புள்ளியில் பட்டு எதிரொளிக்கப்படும் சமதள ஆடியில் வரைந்தது போல் இப்போது தொடுகோடு வரைந்தால் செங்குத்துக் கோட்டிற்கும் முறையே படுகதிர் மற்றும் எதிரொளிப்பு கதிர்களுக்கு இடைப்பட்ட கோணங்கள் சமமாகும் இங்கே நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புவது என்னவெனில் சமதள ஆடியோ அல்லது வளைபரப்பு ஆடியோ எதுவானாலும் எதிரொளிப்பு நடைபெறுகிறது அது எதிரொளிப்பு விதிகளின்படி நடைபெறுகிறது பொதுவாக நான் இப்படி குறிப்பிடலாம் அதாவது செங்குத்து கோடு அல்லது தொடுக்கோடு இடையிலான படுகோணம் செங்குத்து கோடு அல்லது தொடுக்கோடு இடையிலான எதிரொளிப்பு கோணத்திற்கு சமம் அடுத்தாக இரண்டாம் விதி பொதுவாக இதனை நாம் கணக்கில் கொள்வது இல்லை ஆனால் வரையும் போது குறிப்பாக நாம் காகித பரப்பில் இவற்றை வரையும் போது கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டும் குறிப்பாக நாம் சோதனை செய்யும் போது இரண்டாம் விதி மிக முக்கியம் முப்பரிமாண பரப்பில் எதிரொளித்த கதிரை கண்டறியும் போதும் இது அவசியம் எந்த இடத்தில் அந்த கதிர் அமையும் என இரண்டாம் விதியை கொண்டே யூகிக்க முடியும் படுகதிர் எதிரொளிப்பு கதிர் செங்குத்துக் கோடு அல்லது தொடுகொடு இவை அனைத்தும் ஒரே தளத்தில் அமையும் முதல் விதியின்படி விடுகோணம் எதிரொளிப்பு கோணத்திற்கு சமம் எனவே இவை எல்லாம் ஒரே தளத்தில் அமைகின்றன முதல் விதியை மீறாமல் படுகதிருக்கும் எதிரொளிப்பு பரப்பு அல்லது செங்குத்து கோட்டிற்கு இடைப்பட்ட கூம்பு கோணம் எதிரொளிப்பு கதிரின் கூம்பு கோணத்திற்கு சமமாக இருக்கும் எதிரொளிப்பு கதிர் ஒரு திசையில் மட்டுமே இருக்கும் அது எந்த திசை எனபதை இரண்டாம் விதியே தீர்மானிக்கிறது படுகதிர் செங்குத்து கோடு அல்லது தொடு கோடு ஒரே தளத்தில் அமைகிறது அதே தளத்தில் எதிரொளிப்பு கதிரும் அமைவதால் எதிரொளிப்பு கதிர் ஒரு திசையில் மட்டுமே அமையும் இந்த விதி சமதள மற்றும் வளை பரப்பு ஆடிகளுக்கு பொதுவானது அவை எல்லா சமயங்களிலும் எதிரொளிப்பு விதிகளை பின்பற்றும் எல்லா சோதனைகளின் போதும் பயன்படும் ஒரு முக்கிய தகவலை கூறப்போகிறேன் அது என்னவெனில் ஒளி மூலத்தில் இருநது வரும் ஒளி செங்குத்தாக ஆடியின் மீது பட்டு எதிரொளித்து மீண்டும் அதே தடத்தில் திரும்பி செல்லும் எதிரொளிப்பு கதிரை ஆய்வு செய்ய உணரியை பொருத்தலாம் இது ஆய்வின் போது பயன்படும் அடிப்படை தகவலாகும் x கதிர் விளிம்பு விளைவு சோதனை ஆய்வு மாதிரிகளின் கட்டமைப்பு தன்மையை அறிய பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது பொதுவாக இந்த முக்கியமான விதிகள் பற்றி நாம் நன்கு அறிந்திருந்தாலும் எதார்த்தத்தில் இவற்றை பயன்படுத்துவதில்லை இவற்றை பற்றிய நமது அறிவை XRD சோதனையின் போது பயன்படுத்த வேண்டும் பொதுவாக XRD சோதனையின் போது நாம் படுகோணத்தை மாற்றுவோம் ஆனால் எதிரொளிப்பு கதிருக்கு பதில் விளிம்புவிளைவு கதிர்களையே கண்டறிவோம் சில சமயங்களில் Bragg விளிம்பு விளைவு கோணம் எதிரொளிப்பு கோணத்திற்கு சமமாக இருக்கும் எனவே நாம் Bragg எதிரொளிப்பு கதிரை கண்டறிய வேண்டும் எனவே XRD சோதனையில் படுக்கோணத்தை மாற்றி உணரி மூலம் எதிரொளிப்பு கதிர்களை கண்டறிய வேண்டும் எப்படி நீங்கள் படுகோணத்தை மாற்றுவீர்கள் எளிதாக நாம் மாற்றுவோம் பொதுவாக ஒளி மூலத்தை திருப்பி படு கோணத்தை மாற்றலாம் அது ஏற்படுத்தும் கோணம் படுகோணம் எதிரொளிப்பு விதிகளை பின்பற்றி அது எதிரொளிக்கப்படும்

முந்தைய அதன் நிலையை ஒப்பிட்டால் அது theta கோணத்திற்கு இடம்பெயர்ந்துள்ளது எதிரொளிப்பு கதிரும் எதிர் திசையில் theta கோணத்திற்கு இடம்பெயர்ந்திருக்கும் அதாவது கோணம் theta i மற்றும் theta r சமம் ஒளிமூலத்தை நான் theta கோணத்திற்கு திருப்பினால் உணரியும் அதன் எதிர் திசையில் theta கோணத்திற்கு திரும்பும் பொதுவாக XRD சோதனையின்போது பயன் படுத்தப்படும் ஒளி மூலம் மிக கனமாக இருக்கும் அதனை திருப்புவது கடினம் ஆனால் நாம் அதன் படு கோணத்தை மாற்றியாக வேண்டும் எனவே ஒளிமூலத்திற்கு பதில் ஆய்வு மாதிரியை திருப்பலாம் அது மிக வழவழப்பாக ஆடி போன்று இருக்கும்

நாம் ஆடியை theta கோணத்திற்கு திருப்பினாலும் ஒளிமூலம் அதே நிலையில் இருக்கும் நாம் ஆடியை theta கோணத்திற்கு திருப்பினால் ஆடியின் செங்கக்கூத்து கோடும் theta கோணத்திற்கு திரும்பியிருக்கும் அதாவது படுகொணம் இப்போது ஆடியை பொருத்து அமையும் இப்போது ஒளிமூலம் நிலையாக இருக்கிறது உணரியும் அதன் நிலையில் உள்ளது இப்போது நான் ஒளிமூலத்தை theta கோணத்திற்கு திருப்பினால் உணரியையும் theta கோணத்திற்கு திருப்ப வேண்டும் ஆனால் இச்சோதனையில் ஒளிமூலம் நிலையானது எனவே ஆடியை theta கோணத்திற்கு திருப்பினால் படுகோணமும் theta கோணத்திற்கு திரும்பும் ஆனால் நான் உணரியை 2 theta கோணத்திற்கு திருப்ப வேண்டும் எதிரொளிப்பு கதிர் செங்குத்து கோட்டுடன் ஏற்படுத்தும் கோணமும் theta ஆகும் ஒளிமூலத்தோடுனோ அல்லது படுகதிரோடு ஒப்பிடும் போது எதிரொளிப்பு கதிரை 2 theta கோணத்திற்கு திருப்ப வேண்டும் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் அதாவது ஒளிமூலத்தையோ அல்லது ஆடியையோ திருப்பும் கோணம் theta தான் எனினும் உணரியை 2 theta கோணத்திற்கு திருப்ப வேண்டும் எனவே நான் அடியை theta கோணத்திற்கு திருப்புவது படுகோணத்தை theta கோணத்திற்கு திருப்புவதற்கு சமமாகும் ஆகவே எதிரொளிப்பு கதிரை பிடிக்க உணரியை 2 theta கோணத்திற்கு திருப்ப வேண்டும் இதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் XRD சோதனையின் போது இது மிகவும் தேவைப்படும் அவசியமான படிப்பினையாகும் ஆடிகளைப் பொருத்தவரையில் நாம் குழி மற்றும் குவி ஆடிகளைப் பற்றி பார்ப்போம் பொதுவாக வளை ஆடிகள் கோள ஆடிகளின் ஒரு சிறு பகுதி இந்தப் பகுதி துளை எனப்படும் இதன் விட்டம் ஆடியின் சுற்றளவின் விட்டமாகும் கோளப்பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வட்ட பகுதியின் விட்டம் துளை எனப்படும் துளையின் MM என்ற பகுதி துளையின் தடிமனையும் படுகதிர் எவ்வளவு தூரம் ஆடியில் பயணிக்கிறது என்பதையும் நமக்கு தெரிவிக்கிறது குழி மற்றும் குவி ஆடிகளின் இந்தப் பகுதி ஆடி முனை என அழைக்கப்படும் C வளைவு மையம் கோளக ஆடி செய்யப்பட்ட கோளத்தின் மையம் ஆகும் C மற்றும் P இணைக்கும் அச்சு முதன்மை அச்சு எனப்படும் இதிலிருந்து எதிரொளிப்படும் கதிர்களை வரைந்தால் நமக்கு எதிரொளிப்பு கதிர்கள் கிடைக்கும் எதிரொளிப்பு கதிர் வரைபடம் வரைவதற்கு சில விதிகள் உள்ளன அவற்றைப் பற்றி நாம் படித்தோம் ஆனால் எதிரொளிப்பு கதிர்களை வரைவது கோணங்களை கண்டறிவது அவ்வளவு எளிதானதல்ல இங்கு நாம் காண்பது மூன்று விசேஷ கதிர்கள் ஒன்று முதன்மை அச்சுக்கு இணையாக செல்லும் படுகதிர் ஆகும் மற்றது எதிரொளிப்பு கதிர் ஆகும் ஒளிக்கதிர் எதிரொளிக்கபட்டு முதன்மை அச்சின் ஒரு புள்ளி வழியே செல்லும் அது குவியப் புள்ளி என அழைக்கப்படும் இது வரைபடம் வரையும்போது நாம் பின்பற்ற வேண்டிய முதல் விதி ஆகும் இரண்டாவதாக F வழியே செல்லும் FL படுகதிர் எதிரொளிக்கப்பட்டு முதன்மை அச்சுக்கு இணையாக செல்லும் மூன்றாவதாக வளைவு மையம் C வழியே செல்லும் படுகதிர் ஆடியில் எதிரொலிக்கப்பட்டு மீண்டும் அதே பாதையில் திரும்பும் நான் கூறிய இந்த மூன்று விசேஷ கதிர்களும் எதிரொளிப்பு விதிகளை பின்பற்றும் இந்தக் கதிர் செங்குத்தாக இதில் விழுவதால் எதிரொளிக்கப்படுகிறது மற்ற கதிர்களும் அதேபோல்தான் இக் கதிர்களைக் கொண்டு எதிரொளிப்பு விதிகளை எளிதில் விளக்கலாம் இவ்விதிகள் குவி ஆடிகளுக்கும் பொருந்தும் என்று நான் முன்பே கூறியிருக்கிறேன் எதிரொளிக்கப்பட்ட கதிர்களை ஆடியின் பின்புறத்திற்கும் விரிவு படுத்தினால் அவை மைய அச்சின் ஏதாவது ஒரு புள்ளியில் சந்திக்கும் விரிவுபடுத்தப்பட்ட பகுதியில் சந்திக்கும் கதிர்கள் விரிவுபடுத்தப்பட்ட F ஆகும் எதிரொளி க்கப்பட்ட கதிர்களிலிருந்து துவங்குவதுபோல் இது தோன்றும் ஆடியின் ஒரு புறத்தில் இருப்பது போலவே மறுபுறத்திலும் குவிமையம் மற்றும் வளைவு மையம் இருக்கும் நாம் ஆடியின் கதிர் வரைபடம் வரைவதாக கொள்வோம் பொருளின் நிலைக்கு ஏற்ப பிம்பத்தின் தூரமும் பிம்பத்தின் அளவும் தன்மையும் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த பிம்பம் ஆடியின் குவியம் அல்லது குவியப் புள்ளியில் தோன்றும் இது மெய் தலைகீழ் பிம்பம் ஆகும் அது மிகச் சிறிய புள்ளி அளவு உள்ளதாய் இருக்கும் பொருளை C ஜ தாண்டி நகர்த்தினால் அதாவது CP தொலைவை அதிகமாக்கினால் பிம்பம் F மற்றும் Cக்கு இடையில் கிடைக்கும் உருவாகும் பிம்பம் தலைகீழ் மெய் பிம்பமாகவும் அதன் அளவு பொருளின் அளவை விட சிறியதாகவும் இருக்கும் அதனால்தான் சிறிதாக்கப்பட்டது எனக் குறிப்பிடுகிறோம் பொருளை வளைவு மையம் Cயில் வைத்தால் பிம்பமும் வளைவு மையத்திலேயே உருவாகும் ஆனால் அதன் அளவு பொருளின் அளவை ஒத்ததாக இருக்கும் பொருளின் தூரத்தை குறைத்துக் கொண்டே வந்தால் பிம்பத்தின் அளவு அதிகரித்துக்கொண்டே இருக்கும் பிம்பத்தின் அளவு வெளிப்புறமாக விரிந்து கொண்டே இருக்கும் இப்பொழுது பொருள் குவியத்தில் இருந்தால் பிம்பம் குவியம் மற்றும் வளைவு மையத்திற்கு இடையில் கிடைக்கும் இன்னும் பொருளை முன்னோக்கி நகர்த்த பிம்பம் வளைவு மையத்தை தாண்டி முடிவில்லாத தூரத்திற்கு செல்லும் பொருளை குவியம் மற்றும் ஆடி முனைக்கு இடையில் வைத்தாள் அதாவது பொருளின் தூரம் குவிய தூரத்தை விட குறைவாக இருந்தால் பிம்பம் ஆடியின் பின்புறம் தோன்றும் அது நேரான பொய் பிம்பம் ஆகும் இதற்கு முந்தைய பிம்பங்கள் எல்லாம் தலைகீழாக இருந்தன ஆனால் இந்த நிலையில் நமக்கு கிடைத்திருப்பது பெரிதாக்கப்பட்ட நேரான பிம்பம் ஆகும் நான் குறிப்பிட்ட குழிஆடியின் பிம்ப அளவு தன்மை மற்றும் அமைவிடம் எல்லாம் குவி ஆடிக்கும் சரியாக பொருந்தும் கதிர் வரைபடம் வரைய முயன்று கொண்டிருக்கிறேன் முதல் கட்டமாக பொருள் ஒரு முடிவில்லாத தொலைவில் இருக்கும் போது இணை கதிர்கள் ஆடியின் பரப்பில் எதிரொலிக்க பட்டு ஒரு புள்ளியில் சந்திக்கின்றன அதனால்தான் அந்த பிம்பத்தை சிறிய புள்ளி அளவிலானதாக சொல்கிறோம் இப்போது பொருள் வளைவு மையத்தை C தாண்டி இருக்கும்பொழுது சிறிதாக்கப்பட்ட பிம்பம் நமக்கு கிடைக்கும்

இப்போது பொருள் வளைவு மையத்தை தாண்டி இருந்தால் பிம்பம் C மற்றும் Fக்கு இடையில் கிடைக்கும் பொருள் வளைவு மையம் Cயில் இருக்கும்போது பிம்பமும் Cயிலேயே கிடைக்கும் ஆனால் நமக்கு இதுவரை கிடைக்கப்பெற்ற பிம்பங்கள் தலைகீழான மெய் பிம்பங்கள் ஆகும் மேலும் அவற்றின் அளவு தொடர்ந்து பெரிதாகிக்கொண்டே வருகிறது நாம் மேலும் முன்னோக்கி செல்ல செல்ல அடுத்த மூன்று புள்ளிகளுக்கு கதிர் வரைபடத்தை நாம் வரைந்தால் பிம்பம் மேலும் பெரிதாகிக் கொண்டே வருவதை காணலாம் அடுத்த முக்கியமான தலைப்பாக வளைவு லென்ஸ்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் எதிரொளிப்பு விதிகளைப் பற்றி நாம் பார்த்ததுபோல் ஒளிவிலகளுக்கும் தனியே விதிகள் உள்ளன ஆடிகள் எதிரொளிப்பு விதிகளை பின்பற்றியது போல் ஒளிவிலகல் விதிகளையும் பின்பற்றும் ஒளிவிலகல் என்றால் என்ன ஒளிவிலகல் என்பது ஒளி இரண்டு மாறுபட்ட ஒளிவிலகல் எண்களை n 1 மற்றும் n 2 கொண்ட ஊடகங்களுக்கு இடையே உட்புகும் போது ஒளிவிலகல் சாத்தியமாகும் theta i theta r முறையே படுகோணம் மற்றும் ஒளிவிலகல் கோணம் ஆகும் சென்ற தலைப்பில் theta r ஐ ஒளி எதிரொளிப்பு கோணம் என குறிப்பிட்டு இருந்தேன் எதிரொளித்தல் விதி n 1 sin theta i equal to n 2 sin theta r என்பது நீங்கள் நன்கறிந்த ஸ்நெல் விதி ஆகும் படுகதிர் எதிரொளிப்பு கதிர் மற்றும் செங்குத்துக் கோடு அல்லது தொடுகோடு ஒரே சமதளத்தில் அமையும் இரண்டாம் எதிரொளிப்பு விதியைப் போல இங்கு வளைபரப்பு ஆடிகளான குவி மற்றும் குழி லென்ஸ் களுக்கு விதிகள் உள்ளது நாம் கதிர் வரைபடம் வரையும் போது படுகதிர் எதிரொளிப்பு கதிர் ஆகியவற்றின் திசை அறிய எதிரொளிப்பு விதிகளை பயன்படுத்தினோம் அதேபோல் ஒளிவிலகல் சோதனையின் போதும் அதற்கான விதிகளை பின்பற்ற வேண்டும் சமதள ஆடிகளுக்கு பின்பற்றும் அதே விதிகள் தான் வளைவு நாடுகளுக்கும் பொருந்தும் ஆனால் அதில் நாம் கவனிக்க வேண்டியது படுகதிர் வளைவு பரப்புகளில் எந்த புள்ளிகளில் விழுகின்றன என்பதைத்தான் நாம் முதலில் ஒரு தொடு கோட்டை வரைய வேண்டும் பின்னர் தொடு கோட்டற்கான செங்குத்துக் கோட்டை வரைய வேண்டும் இப்பொழுது அங்கு ஒளிவிலகல் ஏற்படும் ஒளிவிலகல் ஸ்நெல் விதியைப் பின்பற்றும் இவ்விதி குழி லென்ஸ் மற்றும் குவி லென்ஸ் உள்ளிட்ட வளைவு பரப்புகளுக்கும் பொருந்தும் இதில் நாம் எந்த கதிரை வரைந்தாலும் அவை ஒளிவிலகல் விதிகளை பின்பற்றும் இங்கும் இது முதன்மை அச்சு எனப்படும் ஆடிகளில் ஒரு வளை பரப்பு இருப்பதை நாம் கண்டோம் இதில் இரண்டு வகை பரப்புகள் உள்ளன அங்கு ஒரு வளைவு மையம் இருந்தது இங்கு இரண்டு வளைவு மையங்களும் C 1 C2 இரண்டு குவி மையங்களும் F1 F2 உள்ளன இரண்டு வளைவு மையங்களுக்கும் வளைவு ஆரம் சமமாகவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் பொதுவாக நாம் சோதனை செய்யும்போது இரண்டும் சமமாக இருப்பதாகவே கருதுவோம் அதேபோல் இதற்கு இரண்டு குவிய தூரங்கள் உண்டு ஒன்று இப்புறமும் மற்றது எதிர்ப்புறமாக இருக்கும் இதில் ஒன்றை பிரதான குவியத் தூரம் எனவும் மற்றதை துணை குவியத் தூரம் எனவும் அழைப்போம் ஆனால் முதன்மை மற்றும் துணை குவியத் தூரங்களை விவரிப்பது அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லை ஏனெனில் அது எத்திசையில் ஒளி விழுகிறது என்பதைப் பொறுத்தே அமைகிறது ஒளி மூலத்தை குவியத்தில் F1 நாம் வைத்தால் நமக்கு இணை கதிர்கள் கிடைக்கும் இக்கதிர்கள் லென்சுகளின் உள்புகுந்து ஒளிவிலகல் ஏற்பட்டு பிரதான அச்சின் ஒரு புள்ளியின் வழியே செல்லும் அதுதான் துணை குவியத் தூரம் F2 ஆகும் இவ்வாறு நாம் முதன்மை மற்றும் துணை குவியத் தூரங்களை விவரிக்கலாம் ஆனால் இவை அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் கருதவில்லை வளைவு மையம் இரண்டும் சமம் எனில் குவியத் தூரம் OF1 ஆகும் O என்பது ஒளியியல் மையம் ஆகும் எல்லா அளவுகளும் இதிலிருந்தே அளவிடப்படும் அதுவே ஆடிகளில் எல்லா அளவுகளும் ஆடி முனையில் P இருந்தே அளவிடப்படும் நான் குவி மற்றும் குழி ஆடிகளுக்கான கதிர் வரைபடங்களை வரைந்துள்ளேன் இதில் ஒன்றை நீங்கள் கவனிக்கலாம் அதாவது குழி ஆடிக்காண கதிர் வரைபடம் குவி லென்ஸ்ன் வரைபடத்தை ஒத்திருப்பதையும் குவி ஆடி காண வரைபடம் குழி லென்ஸ்இன் வரைபடத்தை ஏறக்குறைய ஒத்திருப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் லென்ஸ் மற்றும் ஆடிகள் ஏற்படுத்தும் பிம்பத்தின் பண்புகளை வரைந்ததற்கான காரணம் இதுதான் லென்ஸ் அல்லது ஆடியின் பண்புகளை வளைவு மையம் அல்லது குவியத் தூரம் மூலம் வெளிப்படுத்தினோம் வளைவு ஆரம் r அல்லது குவியத் தூரம் F என்பது ஒரு அளவுரு ஆகும் மற்றது பொருளின் தூரம் மற்றும் பிம்பத்தின் தூரம் ஆகும் பொதுவாக இவற்றை ஆடி எனில் ஆடி முனையில் இருந்தோம் லென்ஸ் எனில் மையத்தில் இருந்தும் அளவிடுவர் இத்தொலைவை நாம் v என்று அழைப்போம் இவைகள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை ஆடியின் இச் சமன்பாடு 1 by v plus 1 by u equal to 1 by f பிம்பங்களின் அளவு பொருட்களின் அளவை விட மாறுபட்டதாகும் இதனை நாம் உருப்பெருக்கம் என்று அழைப்போம் உருப்பெருக்கம் என்பது பிம்பத்தின் உயரத்தை பொருளின் உயரத்தால் வகுக்க கிடைப்பதாகும் அதாவது v ஐ uஆல் வகுக்க கிடைப்பதாகும் அதுவே லென்ஸ்க்கு 1f சமம் 1u வை 1v ல் கழிக்க கிடைப்பதாகும் ஆடிக்கான உருப்பெருக்கம் சூத்திரத்தில் v minus ஆகும் இதுவே லென்ஸ்கான சூத்திரத்தில் v plus ஆகும் லென்ஸ் மற்றும் ஆடிகளுக்கான உருபெருக்க குறியீட்டு மரபு ஒரே மாதிரியானவை நாம் பொருளை லென்ஸ் அல்லது ஆடியின் இடதுபுறம் வைத்துள்ளதாக கருதுவோம் இப்போது நாம் குறியீட்டு மரபை பின்பற்றி பிம்பம் லென்ஸ் அல்லது ஆடியின் இடது புறமா வலது புறமா என்பதை குறியிட்டை கொண்டே நாம் வரையும் படத்தில் சொல்லிவிட முடியும் பிம்பம் தலைகீழானதா நேரானதா என்பதையும் குறியீட்டைக் கொண்டு நாம் அறிந்து கொள்ள முடியும் இவை Cartesian sign convention விதிகளை பின்பற்றுகின்றன இது x அச்சு இது y அச்சு இது z அச்சு இதில் நாம் z அச்சை விட்டு விடுவோம் நாம் இரு பரிமாணத்தை மட்டும் பார்ப்போம் லென்ஸின் மையம் அல்லது ஆடியின் ஆடி முனையிலிருந்து பொருளின் தூரத்தை கணக்கிடுவோம் அதாவது x அச்சில் பொருள் அல்லது பிம்பத்தின் உயரம் h மேல் நோக்கிய திசையில் இருந்தால் along the y axis right positive y axis என கணக்கிடுவோம் அதுவே பொருள் அல்லது பிம்பத்தின் உயரம் கீழ் நோக்கி இருந்தால் this is the negative y axis this will take as a negative என கணக்கிடுவோம் அதேபோல் தொலைவை லென்ஸின் மையத்திலிருந்தோ அல்லது ஆடியின் ஆடி முனையில் இருந்தோ அளவிடும் போது படுகதிரின் திசைக்கு நேரெதிராக கணக்கிட வேண்டும் இது negative y அச்சு ஆகும் பொருள் அல்லது பிம்பத்தின் தூரத்தை படுகதிரின் திசையில் கணக்கிட்டால் இதனை negative என கருதுவோம் இந்த திசை positive x direction ஆகும் u or v it will be positive or negative என்பதையும் பிம்பத்தின் உயரம் h positive or negative என்பதையும் நாம் குறியீட்டு மரபை கொண்டு அறியலாம் இத்தகவல்கள் ஒருவர் இச்சோதனைகளை ஆய்வகத்தில் செய்யும்போது கட்டாயம் அறிந்து இருக்கவேண்டிய தகவல்களாகும் இதில் வித்தியாசம் என்னவெனில் நாம் இவ்வளவு காலம் அறிந்து இருந்த தகவல்களை ஆய்வகத்தில் சோதனையின் போது நாம் அவற்றை உபயோகிப்போம் நாம் அனைவரும் ஓம் விதியை நன்கு அறிவோம் ஓம் விதி காண சோதனையை நாம் ஆய்வகத்தில் செய்யும்போது மின்னோட்டத்தினை மாற்றி மின்னழுத்த வேறுபாட்டை கண்டறிவோம் அல்லது நேரெதிராக செய்வோம் இவற்றைக்கொண்டுமின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு களுக்கு இடையே வரைபடம் வரைந்து அது நேர்கோடு என கண்டறிவோம் நாம் ஏற்கனவே ஓம் விதியை நன்கறிவோம் ஆனா அதனை ஆய்வகத்தில் பயன்படுத்தும் போதுதான் அதில் சில இடர்பாடுகளை நாம் எதிர்கொள்வோம் நாம் எத்தனை வரையறைகளை படித்து இருந்தாலும் ஆய்வகத்திற்கு நுழையும்போது நாம் சோதனைக்கான உபகரணங்களை பற்றி மட்டும்தான் சிந்திக்கிறோம் வகுப்பில் படித்த அதன் கோட்பாடுகளை நினைவில் கொள்வதில்லை ஆனால் இது அது போல் அல்ல ஓம் விதியை கற்றது போல் இதையும் நாம் நன்றாக அறிந்து இருக்கிறோம் ஆனால் ஆய்வகத்திற்கு செல்லும் போது நாம் கற்றறிந்த கோட்பாடுகளை நினைவில் கொள்ள வேண்டும் கோட்பாடுகளை சோதனையின்போது பின்பற்ற வேண்டும் நான கற்றறிந்த கோட்பாடுகளை எண்ணிப் பார்க்க வேண்டும் இவை இரண்டையும் நாம் ஒன்றிணைக்க முடிந்தால் இவை இரண்டையும் நாம் சோதனையில் ஒன்றிணைக்க போகிறோம் என்று நீங்கள் நம்பினால் சோதனை செய்வது மிக எளிது சோதனையை புரிந்துகொள்வது மிக எளிது இந்த தலைப்பை இத்துடன் நிறைவு செய்கிறேன்